இந்த கணக்குக்கு மீண்டும் நாம் வருவோம் இது ஒரு சீரிஸ் R L C சர்க்யூட் என்று தெரியும் Z மற்றும் ω என்பது 40 ஆகும் ஏனெனில் sin ωt கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் ω 40 L க்கு 0 2 ஹென்றி கொடுக்கப்பட்டுள்ளது C க்கு 0 0014 ஃபாரட் கொடுக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் 10 j 10 Ω ஆக வருகிறது எனவே 14 14 ∠ 40o ஏனெனில் அது 10 j10 ஆகையால் அதை r என அழைக்கப்படும் √102 102 மேக்னிட்யுட் மற்றும் அது 10 √2 எனவே 10 √2 என கிடைக்கும் அது 14 14 ஆகவும் ஆங்கிள் tan 1 1010 ஆக இருக்கும் ஏனெனில் அது 10 j 10 ஆகும் எனவே இது tan 1 என்பது 45o அதனால்தான் இந்த 45o இது நமது இம்பிடன்ஸ் Z ஆகும் இது எனது Z ஆகும் இப்போது i இது நேரத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் முதலில் பார்க்கப்படுகிறது எனவே sin ω t யை பயன்படுத்த வேண்டும் எனவே ω t எனவே 100 sin 40 t Z Z 14 14∠ 45o ஆகும் ஏனெனில் வோல்டேஜ் கரண்ட் என்பது இம்பிடன்ஸ் ஆகும் எனவே 100 r ஐப் பிரித்தால் அது 7 1 ஆக வருகிறது இது உண்மையில் சுமார் 7 07 ஆக மாறும் ஏனெனில் இது 100 10√2 ஆக உள்ளது எனவே இது 10√2 ஆக மாறுகிறது இது 10 0 707 ஏனெனில் 1 √2 உண்மையில் 7 எனவே இது 7 07 என தோராயமாக 7 1 என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆங்கிள் r என்பது இந்த r கோணம் ∠ 45o ஆகும் அடிப்படையில் இது sin 40 t 45o ஆகும் r பேஸர் அளவை உருவாக்கும் போதெல்லாம் இது r அதாவது வோல்டேஜ் இதுதான் அதிகபட்ச வோல்டேஜ் Rms மதிப்பை எடுத்துக் கொண்டால் அது 100 √2 ஆகும் 100 √2 அதாவது 50 √2 வோல்ட் ஒரு இம்பிடன்ஸ் 10 √2 உண்மையில் அது 10 j 10 என்றால் அது 10 √ 2 ஆகும் எனவே எனது கரண்ட் r 50 √2 10 √2 5 ஆம்பியர் இது கரண்ட்டின் rms மதிப்பு இது தான் நமது rms மதிப்பு என்றால் √ 2 ஆல் பெருக்கினால் அது 7 07 ஆக இருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் இது பேஸரால் எழுதும்போது i 50 √2 sin 40 t எனவே sin ω t θ ஆனால் θ இல்லை அது இங்கே 0 எனவே இது 50 √2 ∠0o ஆக இருக்கும் மேலும் இந்த 14 14 ஐ 10 √2 ∠ 45o என எழுதலாம் √2 வும் √2 வும் ரத்து செய்யப்படும் அது 5 ∠45o ஆகும் அதாவது ∠0o∠ 45o அது மேலே sin என ஆகும் எனவே இது ∠0o ∠ 45o ∠45o ஆக இருக்கும் அதனால்தான் இந்த கரண்ட் உண்மையில் rms மதிப்பு அதாவது 5 ∠45o எனவே கரண்ட் i 5 ∠45o ஆகும் இதன் பீக் மதிப்பு 5 √2 ஆக இருக்கும் அதாவது 7 07 இது தான் பீக் மதிப்பு மற்றும் அதை r இல் வைக்க விரும்பினால் t டேர்ம் என கூறலாம் எனவே இது ∠45o என்றால் அது sin ω t 45o என இருக்கும் எனவே 7 07 இதை 7 1 என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதிப்பு 7 07 ஆகும் ஆனால் தோராயமாக 7 1 என மதிப்பிடப்பட்டுள்ளது அதனால்தான் 7 07 sin 40t 45o என செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோவைப் பார்க்கும்போது இதை சரியாகப் புரிந்து கொண்டுள்ளோம் என்ற நம்பிக்கை உள்ளது அடுத்தது r VR t மற்றும் r VL t மற்றும் VC t எனவே VR t என்பது i t R அது r அதாவது R 10 Ω எனவே இது 7 1 I 2 ஆக இருந்தது இது 71 sin 40 t ஆகும் உண்மையில் r 70 7 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் 7 07 71 தோரயமாக்கப் பட்டுள்ளது எனவே இங்கே எந்த குழப்பமும் இருக்க கூடாது அதேபோல் r VL i t j XL 1 தோராயமான மதிப்பை எடுத்துள்ளோம் பின்னர் sin 40 t 45o இப்போது j XL XL ஆல் பெருக்கினால் 1 l ω என கிடைக்கும் j என்றால் ∠90o ஆகும் எனவே ∠90o மற்றும் ∠45o ஆகும் இதை கூட்டினால் 56 8 ஆக இருக்கும் இது உண்மையில் 40 t 135o என இருக்கும் ஏற்கனவே சொன்னது போல rms மதிப்பு பேஸர் phasor ஐ எடுத்த அதே வழியில் பெருக்க வேண்டும் இந்த j என்பது ∠90o 90o அதனால்தான் அது sin 40 t R135o அதேபோல் VC t i t j X C எனவே j x j என்றால் அது ∠ 90o ஆகும் அதாவது i t ஆல் பெருக்கும்போது இங்கே அது 45o ஆக உள்ளது 45 90 இதுதான் 45o அது VC t எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் r என்பது இந்த வோல்ட்டேஜில் இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி V ஆகும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே காட்டப்பட்டுள்ளது அவை 10 Ω j8 Ω j18 Ω மற்றும் அது r r j X E ஆகும் எனவே j8 Ω அது 50 வோல்ட் அது 40 வோல்ட் மற்றும் இது 90 வோல்ட் என்று அழைக்கப்படுகிறது இவை அனைத்தும் உண்மையில் r rms மதிப்பு ஏனெனில் V 100 sin 40t எனக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 100 √2 70 7 r தோராயமாக இது 71 வோல்ட் ஆகும் 70 இது rms மதிப்பு r என்றால் v அல்லது t ஐ கணக்கிடும்போது இது பீக் மதிப்பு v m r 71 தோராயமாக இது 70 7 ஆகும் எனவே rms மதிப்பை 70 7 √2 ஆக எடுத்துக் கொண்டால் அது 50 வோல்ட் ஆகும் அதனால்தான் இது VL t க்கு இதேபோல் 50 வோல்ட் ஆகும் இது 56 ஆகும் VL t 56 8 இது அதிகபட்ச மதிப்பு எனவே 568 √2 அது r 40 வோல்ட்டாக மாறும் அதனால்தான் இது 40 வோல்ட் இது rms மதிப்பு இதேபோல் இந்த கெப்பாசிட்டரை பொறுத்தவரை அதன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் VC ஆகும் பீக் மதிப்பு 127 8 என்பது √2 ஆல் வகுக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் 90 வோல்ட் ஆகும் இந்த VI 71 என்று அதாவது 70 7 வோல்ட் ஆகும் இந்த கரண்ட் I கரண்ட்டின் rms மதிப்பு 5 ஆம்பியர் ஏனெனில் இது 7 1 ஆக உள்ளது அதாவது உண்மையில் 7 1 என்று பொருள் இது தோராயமான மதிப்பு 7 புள்ளியாகும் அதிகபட்ச மதிப்பு இதை √2 ஆல் வகுத்தால் அது 5 ஆம்பியர் ஆகும் அதனால்தான் இது 5 ஆம்பியர் இந்த வரைபடம் முற்றிலும் இந்த rms மதிப்பை அடிப்படையாகக் கொண்டது எனவே இவை அனைத்தும் சர்க்யூட்டின் rms மதிப்பு ஆகும் இது நாம் எடுத்த எடுத்துக்காட்டு அதேசமயம் rms மதிப்பின் பீக் மதிப்பை நாம் காணலாம் எனவே இப்போது கேள்வி பேஸரின் அடிப்படையில் உள்ளது ஏற்கனவே பேஸரின் அடிப்படையில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதுஆக இருக்கும் இது ஒரு காம்ப்ளக்ஸ் அளவு ஆகும் இது 100√∠0o ஏனெனில் இது 100 sin 40 t தான் வோல்டேஜ் எனவே அது sin ωt 0o இது 0 மற்றும் Z ஆல் வகுக்க வேண்டும் இது கரண்ட் 5 ∠45o மற்றும் இது VR R I 50 ∠45o ஆகும் இவை அனைத்தும் மேக்னிட்யுட் 50 வோல்ட் 40 வோல்ட் ஆகும் இந்த விஷயம் இப்போது R I ஆக உள்ளது எனவே இது ஆங்கிள் 45o இப்போது VL என்பது j XL ஆகும் எனவே r j L XL I I 5 ∠45o மற்றும் j XL என்றால் இது ∠90o ஆகும் எனவே 90 45 எனவே 135o மற்றும் XL ஆல் பெருக்கப்படுகிறது XL இங்கே கணக்கிடப்படுகிறது இது r j XL I எந்த மதிப்பு வந்தாலும் r 8 Ω என வழங்கப்படுகிறது இது 40 வோல்ட் இதே போல் j ∠ 90o காரணமாக VC j X I ஆகும் எனவே 90o மற்றும் அது 45o ஆகும் எனவே இது r VR மற்றும் இது r VL என்று அழைக்கப்படுகிறது அதனால்தான் இந்த எடுத்துக்காட்டு அதிகபட்ச மதிப்பு மற்றும் rms எல்லா கருத்துக்களையும் மதிப்பிடுவதற்காக எடுக்கப்பட்டது அடுத்து இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த குறிப்பு பேஸர் அளவுகளின் அடிப்படையில் அனைத்தும் rms மதிப்புகள் ஆகும் எனவே நேர செயல்பாடு அல்லது இன்ஸ்டன்டனியஸ் மதிப்புகள் விளக்கப்பட்டுள்ள படி நேர செயல்பாட்டில் வைக்கும் போது இது அதிகபட்ச மதிப்பு ஆகும் இது அதிகபட்ச மதிப்புகளாக இருக்க வேண்டும் இது பேஸர் வடிவத்தில் அல்லது அளவுகளில் வைக்கப்படும் இது rms மதிப்பு ஆகும் இப்போது சர்க்யூட்டின் பவர் இழப்பு I2 R ஆக உள்ளது எனவே அடிப்படையில் இது 250 வாட் ஆக இருக்கும் அதாவது I2 R இழப்பை பவர் ஃபாக்டர் கண்டுபிடித்த அதே வழியில் செய்ய முடியும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அதை r ஆக மாற்றி அதைக் கணக்கிடலாம் V I cos θ அதே மதிப்பை வழங்கும் R என்ற ரெஸிஸ்டரில் சிதறடிக்கப்பட்ட பவர் இழப்பு I2 R ஆக உள்ளது 5 ஆம்பியர் இது rms மதிப்பு 10R என்பது 250 வாட் VI cos θ என்ற இந்த உறவைப் பயன்படுத்தி cos θ பவர் ஃபாக்டர் பின்னால் பார்க்கலாம் இது லீடிங் பவர் ஃபாக்டர் அதனால் இது r 0 707 ஆகும் VI cos θ வை கணக்கிட்டால் 250 வாட்ஸ் கிடைக்கும் அதாவது பேஸர் வரைபடத்தை வரைய வேண்டும் இது r ரெஃபரென்ஸ் ஆக r சப்ளை வோல்டேஜ் 70 7 எடுத்துக்கொள்ளலாம் இது சப்ளை வோல்டேஜ் 70 7 ஆகும் எனவே தோராயமாக இது 70 ஆகும் VR 50 ∠45o இதேபோல் I 5 ∠45o மற்றும் VR R க்கு எந்த ஆங்கிளும் இல்லை அது வெறும் 10 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே அதே வரியுடன் I ப்லாட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த VR ஏன் ப்லாட் செய்யப்பட்டுள்ளது என்றால் r VR 50 ∠45o மற்றும் I r 5 45 ∠45o எனவே இது தொடர்பாக r என்பது 7 07 ஆக இருக்கும் சப்ளை வோல்டேஜ் இது சுமார் 71 வோல்ட் அடுத்து r VL VL r 40 ∠135o இது நாம் ஏற்கனவே பார்த்தது எனவே இந்த மொத்த ஆங்கிள் 135o v சப்ளை யை பொறுத்தவரை VC 90∠45o ஆகும் இந்த VR VC VL அனைத்தும் சரியாக உள்ளன எனவே இங்கே இது VC ∠45o இங்கு பார்த்தால் அந்த கரண்ட் உண்மையில் வோல்டேஜை 45o லீடிங் செய்கிறது அதாவது பவர் பாக்டர் இங்கே கரண்ட் ஆகும் ஏனெனில் அது லீடிங் செய்கிறது ஏனெனில் ஆங்கிள் பாசிட்டிவ் ஆகும் எனவே கரண்ட் லீடிங் செய்கிறது மற்றும் இது 45o மற்றும் இது VL மற்றும் இது VC ஆகும் இந்த VL மற்றும் VC இடையேயான ஆங்கிள் நேரெதிர் ஆக இருக்கும் எனவே அது 180o என இருக்கிறது எனவே இதன் விளைவாக உண்மையில் கரண்ட் லீடிங் செய்கிறது எனவே VC VL என்பது இந்த வழக்கில் தரண்ட் லீடிங் செய்கிறது எனவே VC VL ஏனெனில் VC 90 வோல்ட் மற்றும் VL 40 வோல்ட் ஆகும் எனவே VC VL அதனால்தான் கரண்ட் லீடிங் செய்கிறது அதனால்தான் இந்த கரண்ட் 45o எனவே இந்த கரண்ட் 5 ∠45o என்பதை அறிந்து கொள்வோம் மற்றும் வோல்டேஜ் 70 7 அதாவது r 71∠0o ஆகும் எனவே நாம் பவர் என்னவாக இருக்கும் என்பதை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் எனவே அதனால்தான் அந்த VI cos θ என்று அழைக்கப்படுகிறது V r 71 இது rms மதிப்பு I 5 மற்றும் cos θ cos 45o இது 71 √2 தோராயமாக 50 அதாவது 1 √2 ஆகும் அதாவது 250 வாட் இது பவர் VI cos θ இதற்கு முன்பு நாம் பார்த்தது I2 R மேலும் அதுவும் 250 வாட் ஆகும் இது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே இது அதாவது எல்லா கணக்கீடுகளும் சரியாக இருக்க வேண்டும் ஏதேனும் தவறு நடந்து அது பொருந்தவில்லை என்றால் எங்காவது r கணக்கீடு தவறாக உள்ளது என்று பொருள் எனவே கணக்கீடு குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு அடியிலும் காம்ப்ளக்ஸ் எண் சம்பந்தப்பட்டுள்ளது எனவே இந்த r பேஸர் வரைபடம் இப்படித்தான் இருக்கும் எனவே பேஸர் வரைபடத்தை வரையும் போது புரிந்து கொள்ள முடியும் ஆங்கிள் எங்கு உள்ளது என்பதை காண வேண்டும் இது முதல் குவாட்ரண்ட் இது இரண்டாவது குவாட்ரண்ட் இது மூன்றாவது மற்றும் இது நான்காவது குவாட்ரண்ட் ஆகும் என்று சொன்னால் வோல்டேஜ் இரண்டாவது குவாட்ரண்ட்டில் உள்ளது மற்றும் இந்த வோல்டேஜ் VC அந்த 1 வது குவாட்ரண்ட்டில் உள்ளது அது எந்த மதிப்பையும் கொண்டிருக்கலாம் ஏனெனில் பேஸர் ஒரு சுழலும் வெக்டர் j இம்பிடன்ஸ் ஒரு பேஸர் அளவு இல்லை இது ஒரு காம்ப்ளக்ஸ் ஆகும் இந்த உதாரணம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள உதவும் இங்கே ரைட் அப் கொடுக்கப்பட்டுள்ளது

இங்கே நாம் காண்பது வோல்ட் ஆம்பியர் ஆக்டிவ் மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் ஆகும் வோல்ட் ஆம்பியர் என்றால் VA ஆக்டிவ் மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் ஆகும் இது ஒரு r விஷயம் ஆகும் இப்போது கரண்ட் மற்றும் பயன்பாட்டு வோல்டேஜின் rms மதிப்புகளின் பெருக்குத்தொகை அப்பேரன்ட் பவர் என்று அழைக்கப்படுகிறது அதாவது r V I என்பது அப்பேரன்ட் பவர் என்று அழைக்கப்படுகிறது இது வோல்டேஜ் இது கரண்ட் ஆகும் வோல்ட் என்பது V கரண்ட் என்பது I ஆம்பியர் எனவே அதை வோல்ட் ஆம்பியர் என்று அழைக்கவும் அல்லது குறுகிய அழைப்பில் VA என்று அழைக்கவும் ஒரு பெரிய யூனிட் கிலோ வோல்ட் ஆம்பியர் KVA அல்லது ஒரு மெகா வோல்ட் ஆம்பியர் என அழைக்கப்படும் மற்றும் இது அப்பேரன்ட் பவர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அப்பேரன்ட் பவர் V I அதனால் எந்த cos θ வும் ஈடுபடவில்லை அது V I ஆகும் இப்போது ஆக்டிவ் பவர் என்பதற்க்கு VI cos θ பார்த்தோம் அது வாட்டில் உள்ளது எனவே ஆக்டிவ் பவர் r VI cos θ இது VI cos θ அதாவது cos θ p VI ஆகும் P என்பது ஆக்டிவ் பவர் வோல்ட் ஆம்பியர் இதுதான் r cos θ மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் என்பது Q VI sin θ என அழைக்கப்படும் VAr வோல்ட் ஆம்பியரில் V வோல்ட் r என்பது ஆம்பியர் ஆகவும் உள்ளது ஆனால் இரண்டையும் சரியாக வேறுபடுத்துவதற்காக எளிமையாக VAr என்று அழைக்கவும் Q VI sin θ என்பது VAr ஆகும் ரியாக்ட்டிவ் பவர் என்பது sin θ r QVI ஆகும் ரியாக்ட்டிவ் வோல்ட் ஆம்பியர் வோல்ட் ஆம்பியர் அதாவது QVI ஆகும் எனவே இந்த r கரண்ட் I என்றால் இந்த கரண்ட் θ எனும் ஆங்கிளை லீடிங் செய்கிறது பின்னர் இந்த x ஆக்ஸிஸ் r ப்ரொஜெக்ஷன் இது I அல்லது I cos θ மற்றும் I sin θ r வோல்டேஜ் V ஆகும் ஆகவே I cos θ கரண்ட்டின் ஆக்டிவ் பவர் கூறு ஆகும் ஏனெனில் பவர் VI cos θ ஆகும் அதனால்தான் இதை கரண்ட்டின் ஆக்டிவ் பவர் கூறு என்று அழைக்கிறோம் இதேபோல் ரியாக்ட்டிவ் பவர் VI sin θ எனவே இது உண்மையில் r ரியாக்ட்டிவ் அல்லது ரியாக்ட்டிவ் பவரின் வாட்லெஸ் கூறு ஆகும் எனவே VI sin θ this is என்றால் இது sin θ ஆகும் இது ரியாக்ட்டிவ் அல்லது வாட்லெஸ் கூறு ஆகும் அதாவது இந்த முக்கோணம் இருக்கிறது அது I cos θ I sin θ இந்த எல்லா பக்கங்களிலும் V ஆல் பெருக்க வேண்டும் இது VI cos θ இது VI sin θ ஆக இருக்கும் V ஆல் பெருக்கினால் கிடைப்பதாகும் இந்த வரைபடம் இது போலத்தான் உள்ளது அடுத்து V ஆல் பெருக்கினால் அது VI cos θ ஆக இருக்கும் அது VI cos θ இது VI sin θ இருக்கும் அதாவது வோல்ட் ஆம்பியர் ரியாக்ட்டிவ் பவர் இது ரியல் பவர் என்று அழைக்கப்படுகிறது இது ரியல் பவர் அல்லது வெறும் பவர் ஆகும் எனவே வோல்ட் ஆம்பியர் VI வோல்ட் ரியல் பவர் 2 ரியாக்டிவ் பவர் 2 இது I என்றால் எனவே r ரியல் பவர் P மற்றும் ரியாக்டிவ் பவர் Q எனில் அதை P2 Q2 என்று இருக்கும் எனவே இப்போது காம்ப்ளக்ஸ் குறியீட்டைப் பயன்படுத்தி பவர் கணக்கிடுதல் பற்றி பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் அம்பு மற்றும் அம்புக்குறியை பயன்படுத்துகிறோம் எல்லாம் புரிந்து கொள்ளக் கூடியதாக இருக்கும் என்று நம்ப முடியாது எனவே பேஸர் மற்றும் மேக்னிட்யுட் போன்ற பிற விஷயங்களில் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்த போவதில்லை அம்பு மற்றும் பிற விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த போவதில்லை ஆனால் இது புரிந்து கொள்ளக் கூடிய ஒன்று தான் எனவே காம்ப்ளக்ஸ் குறியீட்டைப் பயன்படுத்தி பவர் கணக்கிடுதல் பற்றி பார்க்கலாம் இந்த பேஸர் வரைபடத்தை பார்த்தால் இது V மற்றும் இது ரெஃபரென்ஸ் வரி மற்றும் இந்த ஆங்கிள் α ஆகும் எனவே இந்த பக்கம் r இதை ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் என்று அழைக்கிறோம் இந்த r ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் V V Cos α ஆகும் மற்றும் இது வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் இது V V sin α ஆகும் இதேபோல் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் கரண்ட் I r I cos β மற்றும் வெர்டிகல் ப்ரொஜெக்ஷனில் இது I I sin β ஆகும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் இடையிலான ஆங்கிள் என்பது α β ஆகும் இதன் பொருள் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் இடையிலான ஆங்கிள் பவர் ஃபாக்டர் ஆங்கிள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த வகையான விஷயத்திற்கு பவர் பாக்டர் cos ஆகும் எனவே பவர் பாக்டர் ஆங்கிளை அழைக்கும் போதெல்லாம் அது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றின் இடையிலான ஆங்கிள் என்று பொருள் எனவே அதனால்தான் இது α β இல் உள்ள வேறுபாடு எனவே பவர் ஃபாக்டர் ஆங்கிள் cos α β இப்போது இந்த வோல்டேஜை VCos α j V sin α என எழுதலாம் எனவே V என்பது rms மதிப்பு ஆகும் எல்லாம் இப்போது rms மதிப்பாக உள்ளது அதாவது V Cos α j V sin α இது தான் V இதேபோல் கரண்ட்டிற்கும் I ∠β அதாவது I cos β j sin β அதாவது r I cos β j I sin β ஆகும் இது தான் r I ∠β ஆகும் அதனால் இவை எல்லாம் V∠α V cos α j sin α மற்றும் I I cos β j sin β என்று இருக்கும் எனவே இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் v cos α மற்றும் v' V sin α என்றும் மாற்றி அமைத்து பெருக்கினால் நமக்கு கிடைப்பது v j v' ஆகும் இதேபோல் I cos β j I sin β என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் எனவே பேஸர் வரைபடத்திலிருந்து I cos β i மற்றும் j i ' j i ' ஆகும் இந்த வீடியோ விரிவுரையை பார்ப்பதற்கு முன் குறிப்பு புத்தகத்தில் உள்ள பேஸர் வரைபடத்தை முதலில் வரையவும் அது மிகவும் எளியது ஆகும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இவற்றின் இடையே உள்ள பேஸ் வித்தியாசம் α β ஆகும் பவர் பாக்டர் cos α β ஆகும் எனவே பவர் பாக்டர் cos α β இருப்பதால் ஆக்டிவ் பவர் VI cos α β என இருக்கும் இதன் பொருள் ஆக்டிவ் பவர் P VI cos a β அதனால் cos α cos β sin α sin β என இருக்கும் எனவே Vcos α வை VI ஆல் பெருக்கினால் அது v ஆகும் I cos β v i ஆகும் மற்றும் I cos β i ஆகும் ஏனெனில் பேஸர் வரைபடத்தில் அனைத்தும் எழுதப்பட்டு உள்ளது வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் மற்றும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் ஆகியற்றை அதிலிருந்து எடுத்துள்ளோம் இதேபோல் V sin α r V 'மற்றும் I sin β I ' அதாவது P V I V ' I' ஆகும் இங்கே இந்த விஷயங்கள் அனைத்தும் V'I' என்பதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது P VI V ' I ' இது தான் ரியல் பவர் அல்லது ஆக்டிவ் பவர் இப்போது ரியாக்டிவ் பவர் Q VI sin α β ஆகும் இது VI sin a cos b cos a sin b என்ற சூத்திரத்தின் படி உள்ளது எனவே sin α cos β cos α sin β அதனால் V sin α V ' மற்றும் I cos β I ஆகும் Q V ' i VI ' கரண்ட் I ஆங்கிள் β அதாவது கரண்ட் கான்ஜுகேட் I∠ ஆகும் β வை காம்ப்ளெக்ஸ் எண்ணிலிருந்தும் அதாவது I β I ejβ ஆகும் அதாவது அதன் கான்ஜுகேட்டை எடுக்க வேண்டும் எடுத்தால் பிறகு இது I e jβ என இருக்கும் அதனால்தான் இந்த ஆங்கிள் கான்ஜுகேட் β ஆகும் எனவே P jQ வோல்டேஜ் அதாவது r கரண்ட் கான்ஜுகேட் இப்போது அதைப் பெறுவதற்கு ஏன் கான்ஜுகேட் சரியானது என்பது புத்தகத்திலும் மற்றும் பிற விஷயத்திலும் காணப்படுகிறது கான்ஜுகேட் ஏன் எடுக்கப்படுகிறது உண்மையில் கான்ஜுகேட் எடுக்க வேண்டும் இது P jQ வோல்டேஜ் கரண்ட் கான்ஜுகேட் அல்லது P jQ என்பதை வோல்டேஜ் கான்ஜுகேட்டை கரண்ட் க்கு எதிர்மாறாக எழுதலாம் எந்த வழியிலும் P jQ என்பதை வோல்டேஜ் கரண்ட் கான்ஜுகேட் அல்லது P jQ என்பதை வோல்டேஜ் கரண்ட் கான்ஜுகேட் எனப் பயன்படுத்தலாம் அதே முடிவு பெறப்படும் இப்போது கேள்வி என்னவென்றால் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இடையிலான பவர் பாக்டர் ஆங்கிளை கைப்பற்றுவது ஏன் என்பதுதான் கேள்வி அதனால்தான் எடுத்துக்காட்டாக கான்ஜுகேட்டை எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டாக வோல்ட்டேஜ் 10 வோல்ட் rms 30o என்று சொல்லலாம் I 5∠ 15o ஆம்பியர் என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது கேள்வி உள்ளது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இடையிலான ஆங்கிள் என்ன எனவே அந்த விஷயத்தில் ஒரு ரெஃபரென்ஸ் வரியை வைத்துக்கொள்வோம் எனவே V 10 ∠30o எனவே இந்த ரெஃபரென்ஸ் பொறுத்தவரை இது இந்த பக்கமாக இருக்கும் இது நமது 10 வோல்ட் மற்றும் இது ∠30o மற்றும் ரெஃபரென்ஸ் பொறுத்தவரை இந்த ஆங்கிள் 15o கரண்ட் ஆகும் எனவே இது நெகட்டிவ் பக்கத்தில் இருக்கும் I 5 ஆம்பியர் மற்றும் இது வோல்டேஜ் மற்றும் இந்த ஆங்கிள் 15o ஆகும் இது வோல்டேஜ் இது கரண்ட் ஆகும் வோல்டேஜ் கரண்ட் இடையிலான ஆங்கிள் என்னவாக இருக்கும் அது உண்மையில் 30 15 அதாவது r 45o ஆகும் ஆகையால் கான்ஜுகேட்டை எடுக்காவிட்டால் கரண்ட் எவ்வாறு கிடைக்கும் எனவே பொதுவாக P jQ வோல்டேஜ் கரண்ட் கான்ஜுகேட்டை எடுத்துள்ளோம் எனவே அது I 5 ∠ 15o எனில் I கான்ஜுகேட் 5 ∠15o ஆக இருக்கும் இது r என்பதால் அது 15o இதற்கு கான்ஜுகேட் எடுத்தால் 15o என கிடைக்கும் எனவே வோல்டேஜ் 10 ∠30o ஆகும் எனவே இது 10 ∠30o 5 ∠15o ஆகும் ஏனெனில் கரண்ட் கான்ஜுகேட் உண்மையில் 50 ∠45o ஆகும் அதாவது இது r 50 cos 45 அதனால் 50 √2 j r 50 √2 ஆக இருக்கும் ஏனெனில் sin 45 யும் 1 √2 அதாவது இந்த விஷயத்தில் P 50 √2 வாட் ஆகவும் Q 50 √2 வாட் ஆகவும் இருக்கும் ஏனெனில் P j Q 50 √2 j 50 √2 எனவே ரியல் மற்றும் இமாஜினேரி பார்ட் தனித்தனியாக இருக்கும் இது நாம் காம்ப்ளக்ஸ் எண்ணிக்கையில் படித்தது தான் எனவே அதனால்தான் இந்த கான்ஜுகேட் சரியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் வோல்டேஜ் இடையிலான கோகரண்ட்டிற்கும் இடையே உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியாது இல்லை என்றால் இதை கூட்டினால் 45o கிடைக்கிறது ஆனால் கணித ரீதியாக கான்ஜுகேட் எடுக்கும் வரை அதை எவ்வாறு பெறுவது என்பதை பார்க்கலாம் அதனால் பவர் பாக்டர் ஆங்கிளை அதாவது P jQ வோல்டேஜ் கரண்ட் கான்ஜுகேட்டை கண்டுபிடிக்க கான்ஜுகேட்டை கருத்தில் கொள்கிறோம் இதன் பொருள் P ஐ கணக்கிட வேண்டும் அதாவது P jQ ஹரிசாண்டல் கூறு வெர்டிகல் கூறு V jV i j I ' அந்த பேஸர் வரைபடத்தைப் பார்ப்போம் ஏனெனில் 2 கூறுகள் ஒன்று ரியல் கூறு மற்றொன்று r காம்ப்ளக்ஸ் r என்று அழைக்கப்படுவது இருப்பினும் அது ஒன்று ஹரிசாண்டல் மற்றொன்று வெர்டிகல் எனவே இதை V என V jV ' என எழுதலாம் இதேபோல் i j I' என எழுதலாம் அது அதன் கான்ஜுகேட் ஆகும் அதாவது V jV ' i jI' இதை பெருக்கி எளிமைப்படுத்தினால் P jQ வை நாம் பெற முடியும் இது இமாஜினேரி பகுதி இது ஒரு காம்ப்ளக்ஸ் பகுதி அதாவது ரியல் மற்றும் இமாஜினேரி பகுதியைப் பிரித்தால் P என்பது VI VI V' I' ஆகவும் Q என்பது V ' I VI' ஆகவும் மாறும் எனவே இங்கே உறவைப் பயன்படுத்தி V ' I VI' மற்றும் P க்கு VI V 'I கிடைத்தது எனவே அதேபோல் இந்த கான்ஜுகேட் எடுத்தால் அதே முடிவு சரியாக கிடைக்கும் எனவே பவர் பாக்டர் ஆங்கிளை சரியாக கண்டுபிடிக்க கான்ஜுகேட் தேவை இந்த சிங்கிள் பேஸ் ஏசி சர்க்யூட் காம்ப்ளக்ஸ் எண்ணை உள்ளடக்கியது என்று புரிந்து கொண்டோம் எனவே இன்னும் சில 3 அல்லது 4 எடுத்துக்காட்டுகள் மட்டும் நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்னும் வேறு சில நல்ல புத்தகங்களை எடுத்துக் கொண்டு அதில் காம்ப்ளக்ஸ் எண் உள்ளடக்கிய சில கணக்குகளை எடுத்து தீர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது கணக்கீட்டு நேரம் அதிகம் தேவை எனவே எப்படி இருந்தாலும் இது ஒரு அடிப்படை பாடமாக இருப்பதால் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேள்வி படிவத்தில் இடவும் எல்லா கேள்விக்கும் பதிலளிக்க முயற்சிக்கப்படும் அடுத்து ஒரு எளிய விஷயத்தை எடுத்துக் கொள்வோம் V 100 j 2 வோல்ட் மற்றும் கரண்ட் 10 j 5 ஆம்பியர் அனைத்தும் rms மதிப்பாக எடுக்கப்பட்டவை என்று வைத்துக்கொள்வோம் எனவே VI P jQ VI கான்ஜுகேட் எடுக்கப்பட்டுள்ளது எனவே இது 100 j 200 மற்றும் I 10 j 5 மற்றும் அது 10 j 5 என்பது அதன் கான்ஜுகேட் ஆக இருக்கும் எனவே பெருக்கினால் அது 2000 j 1500 ஆக மாறும் அதாவது ரியல் மற்றும் இமாஜினேரி பகுதியை பிரிக்கவும் எனவே P 2000 வாட் அதாவது 2 கிலோ வாட் 1000 இன்னும் கொஞ்சம் மேலே சென்று பார்க்கலாம் Q 1500 VAr 1 5 kilo VAr 1000 ரியல் மற்றும் இமாஜினேரி பகுதியை பிரிக்கவும் இப்போது சிங்கிள் பேஸ் சர்க்யூட் பகுப்பாய்வு என்று வைத்துக்கொள்வோம் இது போன்ற ஒரு சர்க்யூட் உள்ளது இது ஒரு இண்டக்ட்டிவ் மற்றும் இந்த பகுதி இண்டக்ட்டிவ் R1 jX1 ஆகும் இது கெப்பாசிட்டிவ் R2 jX2 மற்றும் மற்றொரு விஷயம் அது R3 இதன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் இது V1 இது V2 மற்றும் இது V3 ஆகும் மற்றும் அதன் மொத்த சப்ளை வோல்டேஜ் V மற்றும் இதன் மூலம் பாயும் கரண்ட் I ஆகும் அனைத்தும் rms ல் உள்ளன இது sin ω t யில் கூறப்படும் வரை மற்றும் அனைத்தும் rms ல் தான் எனவே இது r இண்டக்ட்டிவ் பகுதி இது கெப்பாசிட்டிவ் பகுதி ஆகும் இன்னும் கொஞ்சம் மேலே செல்லலாம் எனவே இதை எப்போது தீர்க்கும் போது முதலில் சர்க்யூட்டை வரையவும் பின்னர் என்ன செய்யப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம் Z1 R1 jX1 Z2 R2 jX2 Z 3 R3 எனவே இது தான் Z1 Z2 Z3 மற்றும் இது தான் r Z1 r Z2 r Z3 ஆகும் இது தான் R எங்கும் பார் இடப்படாது Z I மற்றும் V என்று மட்டும் தான் எழுதப்படும் பேஸர் அளவுகள் என்று புரிந்து கொள்ள கூடியது தான் இது ஒரு காம்ப்ளக்ஸ் அளவு ஆகும் எனவே ஆகும் எனவே இங்கே V2 I Z2 மற்றும் V3 I Z3 எனவே I யை மீண்டும் மீண்டும் வைக்க வேண்டாம் பேஸர் அளவு புரிந்துகொள்ளக்கூடிய தான் அது ஒரு dc அல்ஜெபிரிக் கூட்டுத்தொகை செய்வதை போல செய்யக்கூடாது எனவே இது பேஸர் கூட்டுத்தொகை அல்லது வெக்டர் போன்றதாகும் எனவே V1 V2 V3 I Z1 Z2 Z3 இந்த மதிப்புகள் அனைத்தையும் மாற்றவும் V1 V2 V3 R1 jX1 Z2 r R2 jX2 மற்றும் Z3 R3 I R1 R2 R3 j X1 X2 அல்லது பொதுவாக V I Z I R jX கிடைக்கும் R என்பது dc சர்க்யூட்டில் சேர்க்க படும் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் R R1 R2 R3 ஆகவும் மற்றும் X X1 X2 ஆகவும் இருக்கும் ஏனெனில் ஒன்று இண்டக்ட்டிவ் மற்றொரு கெப்பாசிட்டிவ் எனவே X1 X2 மற்றும் V I Z அதாவது I R jX இங்கே R மற்றும் X ஆகியவை சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளன ஆகையால் Z √R2 X2 மேக்னிட்யுட் மதிப்பை அறிந்து கொள்ளவேண்டும் ஏனெனில் இது r R jX எனவே இதன் மேக்னிட்யுட் இது √R2 X2 மற்றும் கோணம் ∠θo ஆகும் எனவே θ r tan 1X R எனவே அது X X1 X2 ஆகும் tan 1 X1 X2 R1 R2 R3 ஆகையால் I V ∠0 √ R2 X2 ∠θ எனவே இது தான் ஈக்விவலெண்ட் டோட்டல் இம்பிடன்ஸ் V ∠ θ √R2 X2 ஆகும் எனவே இது V√R2 X2 ∠ θ ஆகும் இது I மற்றும் பவர் ஃபாக்டர் cos θ ஆகும் ஏனெனில் வோல்டேஜ் கரண்ட் இடையிலான வோல்டேஜ் ஆங்கிள் மற்றும் கரண்ட் ஆங்கிள் θ ஆகும் அதாவது கரண்ட் பாசிட்டிவ் ஆக இருந்தால் கரண்ட் லாக்கிங் ஆகும் பின்னர் நெகட்டிவ் இருந்தால் கரண்ட் லீடிங் ஆகும் எனவே tan θ XR இதை sin θX cos θR 1√R2 X2 என்று எழுதலாம் ஏனெனில் இது sin θcos θ XR எனவே sin θX cos θR 1√R2 X2 எனவே இது r cos θ R√X2 X2 ஆகும் எனவே இதன் மூலம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இது 4 j 3 என்றும் இது 6 j 8 மற்றும் 2 V1 V2 V3 என்றும் வோல்டேஜ் 100 வோல்ட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது V1 V2 V3 எனவே I V Z எனவே V 100 வோல்ட் கொடுக்கப்பட்டுள்ளது 100 ∠0o என்பதை ஒரு ரெஃபெரென்ஸ் ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் இது rms மதிப்பு அனைத்தும் rms மதிப்பு எனவே 100 ∠0o மற்றும் இதுதான் கரண்ட் பாய்கிறது எனவே 100 ∠0o I V Z 100 ∠0o Z1 Z2 Z3 அதை தீர்த்தால் நமக்கு 7 6o ஆம்பியர் கிடைக்கும் V1 I Z1 ஆக இருப்பதைப் போலவே தீர்க்கவும் எனவே Z1 4 j 3 38 5o கிடைக்கும் இதேபோல் V2 I2 Z2 இந்த I Z2 i வை 6 j 2 ஆல் பெருக்கி எளிமைப்படுத்தினால் 76 5o கிடைக்கும் அதேபோல் VV3 r I r Z3 என்பது R மட்டுமே எனவே இதை பெருக்கினால் R 2 Ω எனக் கிடைக்கும் எனவே இது 15 6o வோல்ட் ஆகும் இது சரியானதா என சரிபார்க்க V1 V2 V3 ஐ கூட்டினால் அது 100 j வோல்ட்டாக மாறும் அதாவது சர்க்யூட் போலாரிட்டி எப்படியும் ஆக இருக்கும் போலாரிட்டி பல இடங்களில் வேண்டுமென்றே குறிக்கவும் இந்த விரிவுரை வகுப்பில் காண்பிப்பதற்காக நாம் இங்கு குறிக்கவில்லை எனவே இது போல நகர்கிறது எனவே எல்லா இடங்களிலும் இப்படி நகர்த்தினால் அது முடியும் மற்றும் போலாரிட்டியை என்று குறிக்கவும் எனவே இது r கெப்பாசிட்டிவ் பகுதி இது ஒரு பகுதி மற்றும் இது இது ஒரு பகுதி என்று வைத்துக்கொள்வோம் எனவே இதை உருவாக்கி மற்றும் அதற்கு r கே ஐ பயன் படுத்தவும் எனவே இது V1 V2 V3 V ஆக இருக்கும் இது r பேஸர் கூட்டுத்தொகை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மேக்னிட்யுடை கூட்ட வேண்டாம் அது ஒருபோதும் பேஸர் கூட்டுத்தொகையில் அதன் முடிவைப் பெறாது இந்த ஆங்கிள் அனைத்தும் வோல்டேஜ் ஆகவும் இந்த ஆங்கிள் சரியானதாகவும் கருதப்பட வேண்டும் அதாவது அதைச் சரிபார்த்தால் R 100 வோல்ட் எனக் கிடைக்கிறதா என சரிபார்க்க வேண்டும் எனவே அம்புக்குறிகளை போடாதது போல தான் ஆனால் இது ஒரு பேஸர் கூட்டுத்தொகையாகும் மேலும் P1 I12 R1 க்கு 237 வாட் P2 I22 R2 கிடைக்கும் R2 என்பது 6 மற்றும் R1 என்பது 4 எனவே இது 355 வாட் ஆகும் P3 I32 R3 118 வாட் இவை மூன்றையும் கூட்டினால் P1 P2 P3 710 வாட் ஆக இருக்கும் V 100 ∠0o என்பதை பயன்படுத்தினால் I 77 69 ஆக கிடைக்கும் பவர் பாக்டர் ஆங்கிள் என்பது 22 இது லீடிங் செய்கிறது ஏனெனில் ஆங்கிள் பாசிட்டிவ் ஆக உள்ளது மற்றும் வோல்டேஜ் ஆங்கிள் 0 ஆகும் P VI cos θ இதை செய்தாலும் 710 வாட் தான் கிடைக்கும் நமக்கு ஒரே விடை தான் கிடைக்கும் எந்த வழியில் வேண்டுமானாலும் செய்யலாம் R1 R2 R3 சர்க்யூட்டில் இருந்து வந்தது R1 4 Ω R2 6 Ω R3 2 Ω ஆகும் இதை வைத்து பவர் கணக்கிடப்பட்டுள்ளது இதே போல் VI cos θ வையும் கணக்கிட்டுள்ளோம் பேஸர் வரைபடம் வரையவும் இங்கே இன்னும் வரையப்படவில்லை V1 V2 V3 ஆகியவற்றை காண்பித்து பேஸர் வரைபடம் வரையவும்